அனலாக் செயலாக்கத்தில் இந்த தளத்தின் திசையன் PWM உருவாக்குவதை பற்றி இப்போது விவாதிப்போம் இதன் பொருள் என்னவென்றால் வெவ்வேறு உறுப்புகளை அல்லாமல் நாம் ஒப் ஆம்ப்ஸை பயன்படுத்துவோம் என்பதைக் குறிக்கும் கொள்கை மாறாது பதிவேடுகளை ஒப்பிடுவதற்கு பதிலாக நாங்கள் ஒப் ஆம்ப்ஸை ஒப்பீட்டாளர்களாகப் பயன்படுத்துவோம் டைமர்களுக்குப் பதிலாக ஒரு முக்கோண அலை ஜெனரேட்டரைப் பயன்படுத்துவோம் Ts நேரம் கொண்ட ஒரு முக்கோண ஊர்தி அலையை கவனியுங்கள் பின்னர் இந்த முக்கோண ஊர்தி அலையிலிருந்து இந்த போன்று சற்று ஈடுசெய்யப்பட்ட மற்றொரு முக்கோண ஊர்தி அலையை உருவாக்குவேன் இதற்கான காரணம் விரைவில் தெளிவாகிவிடும் இதை இப்போது சில பண்பேற்றம் செய்யும் சிக்னல் Vc யுடன் ஒப்பிடுகிறேன் என்று சொல்லலாம் இப்போது குறுக்குவெட்டு புள்ளிகளைக் ஒவ்வொரு ஊர்தி அலையில் இருந்தும் நீக்குவோம் மேல் ஊர்தி அலை நீலம் மற்றும் கீழே உள்ள ஊர்தி அலை பச்சை குறுக்குவெட்டு புள்ளிகள் இது போன்றவை நான் அவற்றைக் கீழே இறக்குகிறேன் எனக்கு இரண்டு அச்சுகள் நேர அச்சுகள் வைத்துக்கொள்கிறேன் ஓன்று மேல் சுவிட்ச் மற்றும் மற்றொன்று மாறுதிசையாக்கியின் ஒரு கையின் கீழ் சுவிட்சைக் குறிக்கிறது எனவே இது மாறுதிசையாக்கியின் மேல் சுவிட்ச் இது கீழ் சுவிட்ச் என்று சொல்லலாம் எனவே மேல் சுவிட்ச் இதை ஒரு ஒப்பீட்டாளர் போன்று எடுத்துக்கொள்கிறேன் பிளஸ் மைனஸ் போன்றவற்றைப் பயன்படுத்துவேன் இதை நான் வி சி என்று அழைத்தால் Vc இல் நான் நேர்மறை மற்றும் எதிர்மறை முள் வைப்பேன் இந்த முறையில் நீல முக்கோண ஊர்தி அலையை தருவேன் இப்போது மேல் சுவிட்சுக்குச் செல்ல வேண்டிய வெளியீடு என்ன அதை ea என அழைக்கவும் இப்போது முக்கோண ஊர்தி அலையை விட வி சி அதிகமாக இருக்கும் போதெல்லாம் அது அதிகமாக இருக்கும் எனவே வி சி அலையை விட முக்கோண நீல ஊர்தி அதிகம் அது அதிகமாக உள்ளது இங்கே இருக்கும் குறுக்குவெட்டு நீல புள்ளியை நீங்கள் காண்கிறீர்கள் அது கீழே சென்று பின்னர் இந்த கட்டத்தில் மீண்டும் மேலே வந்து பின்னர் கீழே இறங்கி இந்த முறையில் மேலே இப்போது கீழ் சுவிட்சுக்கு வாருங்கள் இது போன்ற மற்றொரு ஒப்பீட்டாளரைப் பயன்படுத்துவேன் இப்போது மைனஸ் வி சி மற்றும் பிளஸுக்கு அந்த பச்சை முக்கோண ஊர்தி அலையை கொடுப்பேன் இது ஈடுசெய்யப்பட்ட ஒன்றாகும் எனவே அது a என்றால் இது a bar ஆக இருக்கும் எனவே இப்போது a bar எனவே முக்கோணம் vc ஐ விட அதிகமாக இருக்கும்போது அது நேர்மறையாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த முறையில் வெட்டும் புள்ளிகள் இங்கே நேர்மறையாக இருப்பதை காண்கிறீர்கள் எனவே இப்போது இதன் அம்சம் என்னவென்றால் மாற்றத்தின் போது இது நான் முன்பு கூறியது போல இது ஒரு நேரடி 180 தலைகீழ் அல்ல நீங்கள் ஒரு இறந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் அதேபோல் இது உயரத்திலிருந்து தாழ்வாகவும் இது குறைந்த அளவிலிருந்து உயரமாகவும் மாறும்போது இரண்டும் முடக்கப்பட்டிருக்கும் போது இறந்த நேரம் உள்ளது இது இறந்த நேரம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் மேல் மற்றும் கீழ் சுவிட்சுகள் நிலையை மாற்றுவதற்கு போதுமான நேரம் வழங்கப்படுகின்றன ஏனென்றால் அவை வரையறுக்கப்பட்ட உயர்வு மற்றும் வீழ்ச்சி நேரங்களைக் கொண்டுள்ளன அவை நடைமுறை சுவிட்சுகள் எனவே இந்த நேர இடைவெளி இறந்த நேரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரே மாதிரியான அதிர்வெண்ணின் இரண்டு ஊர்தி அலைகளுக்கிடையில் இந்த சிறிய ஆஃப்செட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அனலாக் வழக்கில் இறந்த நேரத்தை நீங்கள் சேர்க்கிறீர்கள் அங்கு Discrete வழக்கில்எண்ணிக்கை மதிப்பை சரிசெய்வதன் மூலம் ஒரு சிறிய குறைந்த பிட் எண்ணிக்கையை வைத்திருப்பதன் மூலம் இறந்த நேரத்தை அறிமுகப்படுத்தலாம் இது கொள்கையளவில் அனலாக் இல் செயல்படுத்தப்படும் முறையாக இருக்கும் நீங்கள் சேர்க்க வேண்டிய இன்னும் ஒரு சிறிய உருப்படி உள்ளது இது மூன்றாவது ஹார்மோனிக்ஸ் மும்மடங்கு ஹார்மோனிக்ஸ் ஆகியவற்றை செலுத்துவது ஏன் எப்படி அதை நான் கூறுகிறேன் எனவே இது ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு கரங்களுக்கும் மூன்று கட்டங்களுக்கும் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இந்த செயலாக்கத்தை முதலில் Ngspice திட்டத்தில் காண்பிக்கிறேன் பின்னர் நான் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் இங்கே gschem svpwm sch பார்க்கிறீர்கள் மற்றும் இந்த பக்கத்திலேயே இந்த திட்டம் சுற்று ஆகியவை உள்ளன மற்றும் இந்த வட்டங்கள் டி சி மின்சாரம் மற்றும் சில வடிகட்டி போன்ற சுற்றுகளின் சில பகுதிகள் என்னிடம் பக்க எல்லைகளுக்கு வெளியே உள்ளன இவை உண்மையில் PWM சுற்றுக்கு ஒரு பகுதியாக இல்லை ஏனென்றால் அதில் இருந்து நான் ஒரு பி பியை உருவாக்க வேண்டுமானால் பக்கத்தின் உள்ளே இருப்பதை மட்டுமே நான் பயன்படுத்த வேண்டும் பின்னர் இந்த உருப்படிகள் எங்கு இணைக்கப்பட்டிருந்தாலும் இணைப்புகளை வைக்க வேண்டும் எனவே இந்த வெளிப்புற உறுப்புகள் அனைத்தையும் நான் உருவகப்படுத்துதல் நோக்கங்களுக்காக வைத்திருக்கிறேன் உள்ளே இருப்பதை நேரடியாக தயாரிப்பதற்கு அனுப்பலாம் சரி இப்போது இந்த ஒப் ஆம்ப்ஸ் அவற்றின் குறியீடு மற்றும் இந்த ஒப் ஆம்ப்களின் மாதிரிகள் idt01 sub இல் உள்ளன குறியீடுகளை நான் உங்களுக்காக ஏற்கனவே முந்தைய பாடத்தில் வழங்கியிருக்கிறேன் இப்போது நான் இந்த பகுதியை விளக்குகிறேன் இப்போதைக்கு இந்த உள் சதுர தொகுதி அதை மறந்து விடுங்கள் முக்கோணத்தையும் ஒப்பீட்டையும் பார்ப்போம் இப்போது இந்த பகுதி முக்கோண ஜெனரேட்டர் ஆகும் எனவே அது ஒன்றுமில்லை நான் அதை விரிவுபடுத்தினால் பெரிதாக்கவும் எனக்கு ஒப் ஆம்ப் உள்ளது ஒருங்கிணைப்பாளரின் வெளியீடு ஒப்பிடப்படுகிறது ஹிஸ்டெரெசிஸ் ஒப்பீட்டாளர் எனவே ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலும் நேரத்திலும் இது உயர்ந்தால் இது ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறது மின்தேக்கியின் காரணமாக இது வெளியேற்றப்படும் இந்த மின்னழுத்தம் குறைந்து போகிறது அது கீழே போகும்போது அது ஒரு முறை கடக்கும்போது ஹிஸ்டெரெசிஸ் குறைந்த புள்ளி வரம்பு எதுவாக இருந்தாலும் இது குறைந்துவிடும் மீண்டும் இது உயரத் தொடங்கும் ஏனென்றால் அங்கே அங்கே அதன் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இப்போது மின்னோட்டம் பாய்கிறது இந்த மின்தேக்கி ஏற்கிறது இது உயரும் பின்னர் மீண்டும் அது மேலே உயர்ந்து மேலே செல்கிறது இது நிலையை மாற்றும் மற்றும் அப்படியே போகும் எனவே இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முக்கோண அலைவடிவத்தை பெறுவீர்கள் நீங்கள் உருவகப்படுத்தலாம் பின்னர் அதைச் சரிபார்க்கலாம் அடுத்து நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த குறை நிரப்பியை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த முக்கோணத்தை சேர்க்கிறேன் இப்போது இங்கே மின்தடை வகுப்பி நெட்வொர்க் உள்ளது இங்கே மற்றொரு மின்தடை வகுப்பி நெட்வொர்க் உள்ளது நான் அட்டென்யூட்டர் புள்ளியை உருவாக்குகிறேன் மேலே உள்ள மின் தடையில் 10 1 K மற்றும் கீழே உள்ள மின் தடையில் 10 1 K உள்ளது இது 0 உடன் ஒப்பிடும்போது இது இது சற்றே உயர்ந்த மதிப்பாக இருக்கும் மற்றும் இது சற்றே குறைந்த மதிப்பாக இருக்கும் ஏனெனில் இது நேர்மறை மற்றும் இது எதிர்மறை ஆகும் உயர்ந்த மற்றும் குறைந்த மதிப்புகள் நான் இந்த முக்கோணத்தில் சேர்க்கப் போகிறேன் நான் இந்த முக்கோணத்தை எடுத்து இந்த ஆஃப்செட்டில் adder உடன் இணைக்கிறேன் எனக்கு ஒரு நீல நிற முக்கோணம் கிடைக்கும் பின்னர் மற்றொன்றுக்கு மற்ற ஆஃப்செட்டைச் சேர்ப்பேன் மேலும் கீழே உள்ள முக்கோணத்தைப் பெறுவேன் எனவே இந்த இரண்டு முக்கோணங்களும் அவற்றுக்கிடையே சிறிதளவு ஈடுசெய்யும் அதையே ஒப்பிட்டுப் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே அதற்குப் பிறகு நான் ஒப்பீட்டாளரின் தொகுப்பைப் பயன்படுத்துவேன் ஒவ்வொரு கரத்திற்கும் இரண்டு ஒப்பீட்டாளர்கள் தேவை எனவே கரம் 1 கரம் 2 கரம் 3 எனவே a கட்டம் b கட்டம் மற்றும் c கட்டத்திற்கு வேண்டும் அதுபோலவே மேல் சுவிட்ச் கீழ் சுவிட்ச் எனவே ஒப்பிடுவதற்கு நீங்கள் மேல் முக்கோணத்தைப் பயன்படுத்துவீர்கள் மற்றொன்று கீழ் முக்கோணத்தை பயன்படுத்துவீர்கள் முக்கோணம் மேலே முக்கோணம் கீழே முக்கோணம் மேலே முக்கோணம் கீழே என நான் விவாதித்ததைப் போல பயன்படுத்துவீர்கள் எனவே ஹிஸ்டெரெசிஸ் மூலம் நீங்கள் PWM ஐ வெளியீட்டில் பெறுவீர்கள் இது நீங்கள் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் போன்றவற்றைக் கொடுக்கும் எனவே இது அடிப்படை வேலை இப்போது சாதாரண PWM இல் இது நன்றாக இருக்கிறது சைனூசாய்டல் PWM இதுவும் நன்றாக இருக்கிறது ஆனால் ஒரு தளத்தின் திசையன் PWM இல் மூன்றாவது ஹார்மோனிக் செலுத்தப்படுகிறது இப்போது ஏன் மூன்றாவது ஹார்மோனிக் செலுத்தப்படுகிறது இதைக் கவனியுங்கள் ஒரு நேரக் கோடு மற்றும் சமிக்ஞை எனக்கு இந்த நேரக் கோடு உள்ளது இப்போது எனக்கு இந்த தீவிர வரம்புகள் உள்ளன இது 100 பண்பேற்றம் இந்த இரண்டு வரம்புகள் 100 ஐக் குறிக்கின்றன இந்த வரியைத் தொடும் ஒரு சைன் உங்களுக்கு 100 பண்பேற்றத்தைக் கொடுக்கும் இப்போது இவ்வாறு சொல்லலாம் எனக்கு இது போன்ற ஒரு சைன் உள்ளது இது 100 க்கும் அதிகமாக பாயும் என்றால் இதை நான் மாற்றியமைக்க முடியுமா இந்த 100 பண்பேற்றம் அடைந்ததும் அது ஓவர் மாடுலேஷனுக்குச் செல்கிறது இது இனி நேரியல் மற்றும் சரியான வழி அல்ல PWM பெற முடியாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நாம் என்ன செய்ய முடியும் எனக்கு இந்த மூன்றாவது ஹார்மோனிக் உள்ளது இது மூன்றாவது ஹார்மோனிக் மும்மடங்கு மற்றும் இதிலிருந்து இதை கழித்து பயன்படுத்துவேன் ஆகவே மூன்று கட்ட முறைமையில் ஒரு மும்மடங்கு செலுத்தப்பட்டால் அது பாதிக்கப் போவதில்லை ஏனென்றால் அது ஒரு சுழலும் கட்டத்தை வழங்கவில்லை எனவே நான் அதைக் கழிக்கும்போது மேல் பகுதி இதன் காரணமாக கழிக்கப்படுகிறது எனவே அலை வடிவம் அது போன்ற ஒரு வடிவத்தை எடுப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது 100 பண்பேற்றத்திற்குள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது இந்த மும்மடங்கு ஈடுசெய்யப்பட்ட அலை வடிவம் சிவப்பு ஒன்று நான் ஒரு மாடுலேட்டிங் சிக்னலாகப் பயன்படுத்தினால் அதில் 100 க்கும் அதிகமான ஒரு அடிப்படை அதிர்வெண் உள்ளது எனவே இந்த 100 பண்பேற்றத்தை விட அதிகமாக என்னால் பெற முடிகிறது நான் மும்மடங்கு கொடுக்கப் போகிறேன் எனவே தளத்தின் திசையன் பண்பேற்றத்தில் நாங்கள் அதிலிருந்து இன்னும் அடிப்படைகளை வெளியேற்ற இந்த நுட்பத்தைப் படுத்துகிறேன் சாதாரண சைனூசாய்டல் உங்களுக்கு சுமார் 100 தரும் மேலும் இந்த தளத்தின் திசையன் PWM காரணமாக 114 வரை கொடுக்க முடியும் எனவே நீங்கள் பெறக்கூடிய கூடுதல் மைலேஜ் இது அதனால்தான் மூன்றாவது ஹார்மோனிக் சேர்க்கப்படுகிறது இப்போது நம்முடைய திட்டத்துக்கு வருவோம் இந்த சுற்றில் எவ்வாறு அந்த மூன்று மடங்கு மூன்றாவது ஹார்மோனிக் உள்ளீட்டு சேர்க்கலாம் என்பதை பார்க்கிறோம் இங்கே முக்கோண ஊர்திகளை வடிவமைத்து பின்னர் அதை மாடுலேட்டிங் செய்ய va vb vc ஐ பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் திருத்தத்தை ஊர்தி அலையில் சேர்க்கலாம் பின்னர் உள்ளீட்டு குறிப்பு அலை வடிவங்களில் எந்த திருத்தங்களையும் சேர்க்க வேண்டாம் ஒற்றை புள்ளியில் திருத்தங்களைச் சேர்ப்பது எளிதானது அதாவது ஒவ்வொரு மூன்று கட்டங்களுக்கும் திருத்தங்களைச் சேர்ப்பதற்குப் பதிலாக நீங்கள் அதைச் பிறகு பெறலாம் ஆக்டேவுக்குச் செல்வதன் மூலம் இதைப் புரிந்துகொள்வோம் என்னிடம் sppwm m ஒரு சிறிய எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் உள்ளது எனவே இங்கே நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்றால் மூன்றாவது ஹார்மோனிக் மும்மடங்கு அடிப்படை அதிர்வெண் உடன் செலுத்தப்பட்டது எவ்வாறு பலன் அளித்தது அதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் மூன்றாவது ஹார்மோனிக் காரணமாக SPPWM இல் நன்மை கிடைத்தது ஆஃப்செட் காரணமாக Discrete இல் நாங்கள் tmin T0 2 ஐ சேர்த்துள்ளோம் T0 T0 என்பது பூஜ்ஜிய தளத்தின் திசையன் வழங்கும் நேரமாகும் மேலும் இது T0 2 மற்றும் T0 2 ஆகிய இரு பக்கங்களிலும் சமமாக இருக்காது அணைப்பு மாறிக்கொண்டே இருப்பதால் அவை வேறுபடுகின்றன எனவே தானாகவே மூன்றாவது ஹார்மோனிக் இங்கு உதவுகிறது இதன் காரணமாக வழக்கமான சைனூசாய்டல் PWM உடன் ஒப்பிடும்போது 14 கூடுதல் அடிப்படை மைலேஜ் கிடைக்கும் எனவே இங்கே ஸ்கிரிப்ட்டில் முதலில் மூன்று திசையன்கள் va vb vc இது sin2π50 × t t 2π 3 t 4π 3 உருவாக்கபடுகிறது எனவே நான்கு சைன் மூன்று சைன் அலைகள் உள்ளன எனவே sppwm இயக்கப்படும் நான் முதலில் இந்த மூன்று சைன் அலைகளையும் வரைய செய்கிறேன் அதைத்தான் நான் முதலில் இங்கே வரைய செய்கிறேன் இப்போது இந்த அலை வடிவத்தைக் கவனியுங்கள் இதில் va vb vc ஆகியவற்றின் உயர் மதிப்பு என்பது அணைப்பில் உள்ளது இங்கே இந்த முறுக்கு அணைப்பு உள்ளது மற்றும் va vb vc இன் நடுப்பகுதி அணைப்பில் கீழே இருக்கும் எனவே நீங்கள் மேல் அணைப்பை தனித்தனியாக எடுத்து கீழ் அணைப்பை எடுத்து பின்னர் அந்த இரண்டின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் கீழே உள்ள அணைப்பு எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டுள்ளது மேல் அணைப்பு நேர்மறை மதிப்புகளைக் கொண்டுள்ளது நேர்மறை மதிப்புகள் மற்றும் எதிர்மறை மதிப்புகள் வகுத்தல் 2 ஆல் இருக்கும் அது இந்த அலை வடிவமாக இருக்கும் இப்போது இந்த அலை வடிவம் உண்மையில் மூன்றாவது ஹார்மோனிக் ஆகும் மூன்று உச்சிகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நாம் ஒரு சுழற்சியை காணலாம் அதனால் அது மும்மடங்காகும் எனவே நான் இங்கே மும்மடங்கு வைத்து இருக்கிறேன் இந்த மும்மடங்காக இருப்பதைக் கொண்டு என்ன செய்வேன் என்னிடம் அடிப்படை உள்ளது இந்த அடிப்படை ஆகியவற்றிலிருந்து மும்மடங்கை கழித்தால் மூன்றாவது ஹார்மோனிக் சுழலும் தளத்தின் திசையனுக்கு பங்களிக்காது என்பதைக் பார்க்கிறோம் ஏனென்றால் உங்களிடம் இந்த 2π 3 4π 3 மூன்று முறை செய்தால் அது 2π ஆக மாறும் எனவே எந்த பங்களிப்பும் இல்லை கட்ட வேறுபாடு இல்லை மற்றும் சுழலும் தளத்தின் திசையனுக்கான பங்களிப்பும் இல்லை எனவே நீங்கள் பாதுகாப்பாக மும்மடங்கு ஹார்மோனிக் சேர்க்கலாம் எனவே அடிபடையிலிருந்து நான் இந்த மும்மடங்கைக் கழிக்கிறேன் என்ன நடக்கும் எனவே நான் கழித்தால் ஒவ்வொரு அசல் அலைவடிவ அடிப்படையிலும் இந்த மும்மடங்கைக் கழிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது போன்ற ஒன்றாகும் காட்சியளிக்கிறது மேற்புறம் தட்டை பண்பேற்றம் நிலை குறைந்துவிட்டது என்று சொல்லலாம் எனவே ஒரு யூனிட்டின் அடிப்படைக்கு கணக்கிடும்போது மும்மடங்கு செலுத்திய மாடுலேட்டிங் அலையுடன் தேவைப்படும் பண்பேற்றம் மிகவும் குறைவாக உள்ளது 0 86 என்று சொல்லலாம் இப்போது இந்த மாடுலேட்டிங் விகிதம் 100 ஐ எட்டியிருந்தால் நீங்கள் இன்னும் 14 அதிகமாகப் பெற்றிருப்பீர்கள் உங்களுக்கு 114 அடிப்படை கிடைத்திருக்கும் எனவே இது மாடுலேட்டிங் சிக்னலில் மும்மடங்காக செலுத்தி பின்னர் PWM ஐச் செய்வதன் மூலம் நீங்கள் பெறும் கூடுதல் மைலேஜ் ஆகும் எனவே அதனால்தான் SVPWM அல்லது தளத்தின் திசையன் PWM க்கு அந்த கூடுதல் நன்மை உண்டு இப்போது நான் செய்ததைப் போல இந்த முறையில் இந்த மும்மடங்கை ஒருவர் செலுத்தலாம் எனவே நேர்மறை அணைப்புகளை va vb vc ஆகியவற்றின் உயர் மதிப்பை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கணக்கிட்டு உள்ளேன் கீழ் அணைப்பு t எதிர்மறையாக இருப்பதன் மூலமும் குறைந்தபட்ச va vb vc திசையனை எடுத்து கணக்கிட்டுள்ளேன் இப்போது இந்த மும்மடங்கு இந்த இரண்டின் சராசரியையும் நேர்மறை மற்றும் எதிர்மறையை 2 ஆல் வகுத்து கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் மும்மடங்கு அலை வடிவம் இதுவாகும் இது அசல் சைனூசாய்டல் மாடுலேட்டிங் அலை வடிவத்திலிருந்து கழிக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் என்றால் மும்மடங்கு உட்செலுத்தப்பட்ட va3 என்பது va minus triplen அதேபோல் vb3 is vb minus triplen vc3 is vc minus triplen எனவே இப்போது va3 vb3 vc3 இல் மும்மடங்கு உள்ளது பின்னர் நீங்கள் அதை வரைந்து பார்த்தால் மும்மடங்கு அலை வடிவங்கள் இது போல் ஏதாவது கிடைக்கும் எனவே நான் இதை மட்டும் வரைந்தால் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் இதை அகற்றுவேன் t va3 t vb triple t vc3 எனவே மேலே தட்டையான அலை வடிவத்தை நீங்கள் காண்பீர்கள் இது பண்பேற்றத்திற்கு கூடுதல் மைலேஜ் தருகிறது இப்போது ஒருவர் அசல் சைனூசாய்டல் மாடுலேட்டிங் சிக்னலில் இருந்து மும்மடங்கைக் கழிக்கலாம் அல்லது சேர்க்கலாம் அல்லது முக்கோண ஊர்தி அலையில் மும்மடங்கைச் சேர்க்கலாம் இரண்டும் நன்றாக உள்ளன எனவே அனலாக் செயல்படுத்தல் முறையில் முக்கோண ஊர்தி அலையில் மும்மடங்கைச் சேர்த்துள்ளோம் நீங்கள் இந்த திட்டத்திற்கு திரும்பி வந்தால் நான் மும்மடங்கு திருத்தம் பகுதியை பெரிதாக்கினால் இதில் உள்ளது ஒரு சேர்க்கை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த டையோட்கள் உள்ளன மற்றும் உள்ளீடுகள் குறிப்புகள் அதாவது மூன்று உள்ளீட்டு குறிப்பு அலைவடிவங்கள் உள்ளன இது மேல் அணைப்பை வெளியே எடுக்கும் மற்றும் இந்த சுற்று கீழே அணைப்பை வெளியே எடுக்கும் எனவே இது கழித்தல் எனவே இது நேர்மறையானது இது எதிர்மறையானது எனவே நான் இதை அந்த முக்கோணத்துடன் சேர்க்கலாம் பிறகு அதை அளவிடுவேன் தலைகீழாக மாற்றுவேன் எனவே இந்த புள்ளி சரிசெய்யப்பட்ட மும்மடங்காக இருக்கும் உண்மையில் ஆஃப்செட் ஷிஃப்டிங் செய்வதற்கு அதை பயன்படுத்தினேன் எனவே அது ஆஃப்செட்டை சற்று அதிகமாக கொடுத்த முக்கோணமாக மாறும் மற்றொரு முக்கோணம் நீங்கள் பெறுகிறீர்கள் ஆஃப்செட்டை குறைவாக மாற்றுவதன் மூலம் முக்கோணத்தை குறைவாகப் பெறுகிறீர்கள் ஆனால் நான் பயன்படுத்தும் உள்ளீடு மூன்று மடங்கு சரி செய்யப்பட்ட முக்கோணம் ஆகும் எனவே இந்த முக்கோணம் மும்மடங்கு திருத்தப்பட்ட முக்கோணத்தைப் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மும்மடங்கு திருத்தப்பட்ட முக்கோணம் இரண்டு முக்கோணங்களை உருவாக்கப் பயன்படுகிறது ஒன்று மேலே மற்றும் ஒன்று கீழே மற்றும் இது ஒப் ஆம்ப்ஸுடன் மாடுலேட்டிங் சிக்னலை ஒப்பிடுவதற்குப் பயன்படுகிறது பின்னர் அதிலிருந்து நீங்கள் PWM ஐ பெறுவீர்கள் இப்போது நாம் இதை உருவகப்படுத்த முயற்சிக்கவும்பிறகு பல்வேறு புள்ளிகளில் அலைவடிவங்களைப் பார்க்கவும் முன்பு போலவே அதை உற்று நோக்குங்கள் என்னிடம் edt01 sub உள்ளது அது பல்வேறு மாடல்களுடன் இணைக்கும் op amp மாதிரியும் அதற்குள் உள்ளது இப்போது நாம் முனையத்திற்குச் செல்வோம் திட்டக் கோப்பிலிருந்து svpwm net கோப்பைப் பெற gnetlist ஐப் பயன்படுத்துவேன் எனவே இப்போது என்னுடன் நெட்லிஸ்ட் உள்ளது svpwm cir கோப்பு முக்கியமானது எனவே நான் நிலையற்ற பகுப்பாய்வு செய்கிறேன் net கோப்பு இதில் அடங்கும் பின்னர் நான் வழக்கம் போல் சில கட்டுப்பாட்டு கமெண்டுகளை கொண்டுள்ளேன் பின்னணி நிறத்தை வெள்ளை மற்றும் முன்புற நிறத்தை கருப்பு நிறமாக அமைத்து மீண்டும் இச்சூழ்நிலையில் உள்ளே சென்று செயலைத் தொடங்குகிறேன் எனவே இதை நான் செய்வேன் இதை மூடிவிட்டு மீண்டும் டெர்மினல்களுக்கு செல்கிறேன் ngspice svpwm எனவே அது உள்ளே சென்று svpwm சுற்று இயக்கும் முழு சுற்று முழுவதும் உருவகப்படுத்தப்படும் இப்போதுநீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் அதை நமக்கு படம் வரைய செய்வோம் இப்போது இந்த முக்கோணம் உருவாக்கப்பட்டதா ஒரு n இருக்கிறதா என்னிடம் ஒரு முனை உள்ளது ntri மற்றும் ntri3 இது மும்மடங்கு ஈடுசெய்தல் மற்றும் இது அசல் முக்கோணம் எனவே நாம் அங்கு செல்லலாம் மேலும் மூன்றாவது ஹார்மோனிக் மூலம் மும்மடங்காக ntri மற்றும் ntri3 ஐ படம் வரையும் எனவே நான் அவ்வாறு செய்ய நீங்கள் ஊர்தி அலையின் மிகச் சிறிய பகுதியை பார்க்கலாம் ஆகவே ஒன்று நிலையான 1 சிவப்பு ஒன்று நிலையானது அதுவே நமது அசல் முக்கோணம் மற்றும் நீலமானது படிப்படியாக அதிகரித்து வருகிறது அது மூன்று மடங்கு ஈடுசெய்யப்பட்ட ஒன்றாகும் அதிலிருந்து நான் வெளியேறுகிறேன் இப்போது a கரத்தில் Na மற்றும் Na bar நாம் பார்ப்போம் இந்த இரண்டிலும் இருந்து இறந்த நேர விளைவைக் காணலாம் எனவே நாம் ngspice சூழலுக்குச் சென்று படம் வரைய செய்யலாம் மற்றும் மிகச் சிறிய பகுதியைப் பார்த்து அதை விரிவாக்கலாம் எனவே நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இவை படத்தின் நேரங்கள் நான் படத்தின் புள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் நீங்கள் மிகவும் கூர்மையான அலைவடிவங்களைப் பெறுவீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாமல் இருப்பதை ஒரு சில நேரங்களில் பார்க்கலாம் அது இவ்வாறு கிடைக்கிறது என்றால் நமது முக்கோணங்களை மாற்றுவதன் காரணமாக அதை சிறிய ஆஃப்செட் வழங்குகிறது இரண்டு முக்கோணங்களில் ஒன்று மேலே மற்றும் கீழே கொடுக்கப்படுகிறது நான் இங்கே வடிப்பான்களை சேர்த்துள்ளேன் ஒன்று இந்த வெளியீடு nA இலிருந்து எடுக்கப்பட்டது மற்றொன்று nAb இலிருந்து எடுக்கப்பட்டது அதை எளிய RC வடிகட்டி வழியாக அனுப்பப்படுகிறது அங்கு என்ன வகையான அலைவடிவம் உள்ளது என்ன மாடுலேட்டிங் அலைவடிவம் என்பதைப் பார்க்க வேண்டும் நாம் மும்மடங்கை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அலைவடிவத்தில் அந்த மும்மடங்கு இணக்கமும் அதில் இருக்கிறதா பின்னர் நான் அதை இயக்கி உள்ளேன் பின்னர் நான் உங்களுக்கு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இது nlA மற்றும் இது nlB என்பதைக் கவனிக்கவும் எனவே நான் அதைக் nlA nlB என்று எடுத்துக்கொள்வேன் எனவே இது மும்மடங்கு பகுதியைக் கொண்டிருப்பதை தட்டையான பகுதியை வைத்து நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அடிப்படை நிச்சயமாக மிக அதிகமாக இருக்கும் மேலும் மும்மடங்கின் அறிமுகத்தின் காரணமாக இந்த தட்டையான பகுதி உள்ளது மேலும் நாம் அறிமுகப்படுத்திய டையோட்கள் காரணமாக சில நேரியல் அல்லாத விளைவுகள் வந்துள்ளன ஆனால் நடைமுறையில் discrete உறுப்புகள் காரணங்களால் நேரியல் அல்லாத விளைவுகள் இருக்கும் எனவே இந்த வழியில் ஒப் ஆம்ப்ஸைப் பயன்படுத்தி அனலாக் டொமைனில் கூட svpwm ஐ நிறைவேற்ற முடியும் இந்த திட்டத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அதில் ஈடுபட்டு பின்னர் svpwm உடன் கூடுதல் நுண்ணறிவைப் பெற முயற்சி செய்யலாம்